அவுட்கம் 12 க்கு வாழ்த்துக்கள் மற்றும் வரவேற்பு முந்தைய யூனிட் ல் மெட்டா அறிவாற்றல் அறிவின் தலைப்பில் நாங்கள் உரையாற்றினோம் அதன் இயல்பு மற்றும் முக்கியத்துவத்தைப் பார்த்தோம் குறிப்பாக நீங்கள் அறிவாற்றல் திறன்களைக் கொண்ட மாணவர்களைக் கொண்டிருக்கும்போது மெட்டா அறிவாற்றல் அறிவின் பங்கு பெரிதும் அதிகரிக்கிறது இதில் நீங்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் மாணவர்களின் செயல்திறன் மிகவும் மோசமாகிவிடும் இந்த யூனிட் தொடர்புடையது கற்றலில் மனவுணர்வு களத்தின் தன்மை மற்றும் முக்கியத்துவத்தைப் புரிந்துகொள்ள நாம் முயற்சிப்போம் நாம் சம்பந்தப்பட்ட எந்தவொரு செயலிலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு நபரைச் சந்திக்கும் போதோ சாலையில் நடக்கும் போதோ ஒரு புத்தகத்தைப் படிக்க முயற்சிக்கும் போதோ அல்லது மிக முக்கியமாக வகுப்பு அறையில் ஏதாவது கவனமாக கேட்கும் போதோ அதில் ஒரு உணர்வு அல்லது உணர்ச்சி எப்போதும் இருக்கும் நாம் பலமுறை இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவோம் அதாவது 'நாங்கள் அதை உணரவில்லை' அல்லது 'சில சமயங்களில் அதனுடன் தொடர்புடைய ஒரு வலுவான உணர்ச்சியைக் கொண்டிருக்கிறோம்' அது போன்றது எதற்காவது நாம் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ளும்போது விரும்புவது அல்லது விரும்பாதது போன்ற சொற்களை நாம் பலமுறை பயன்படுத்துகிறோம் எனவே உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளைக் கொண்டிருப்பது வெளி உலகத்துடனான நமது அனைத்து தொடர்புகளுடனும் இயற்கையான செயல்முறையாகும் மற்றும் இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் வெளி உலகத்துடனான நமது அளவளாவுதலுடன் தொடர்புடைய உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளை மனவுணர்வு களம் விளக்குகிறது அறிவாற்றல் இல்லாத காரணிகளைப் பார்ப்போம் அறிவாற்றல் செயல்முறைகள் மற்றும் அறிவின் அடிப்படையில் அறிவாற்றல் செயல்பாடுகளை இப்போது வரை பார்த்து வருகிறோம் ஆனால் நீங்கள் அறிவாற்றல் அல்லாத சில காரணிகளைப் பார்த்தால் இந்த பகுதியிலுள்ள அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் கல்வி முறைகளில் அறிவாற்றல் அல்லாத காரணிகள் மற்றும் திறன்கள் அறிவாற்றல் காரணிகளை விட சமமாக அல்லது மிக முக்கியமானவை என்று உறுதியாக நம்புகிறார்கள் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் ஆசிரியர் ஒரு சொற்பொழிவைத் தொடங்கும் போது சில காரணங்களால் மாணவர்கள் கவனம் செலுத்தத் தயாராக இல்லாவிட்டால்அடுத்தடுத்த திறனை புரிந்து கொண்டார்களோ இல்லையோ தனியாக விட்டு விடுங்கள் சில காரணங்களால் அவர் முழு விஷயத்தையும் பற்றி எதிர்மறையான உணர்வைக் கொண்டிருக்கிறார் அவர் கவனம் கூட செலுத்த மாட்டார் அவர் கவனம் செலுத்தவில்லை என்றால் அதிலிருந்து அவர் எதையும் கற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை எனவே இது கண்டிப்பாக ஒரு உணர்வு அல்லது சில நேரங்களில் ஒரு வலுவான உணர்ச்சியாக இருக்கக்கூடும் அந்த உணர்வு கற்றலின் ஒரு சிறிய பகுதியை கூட தடுக்கும் ஒரு வாயிலாக இருக்கும் நான் கவனம் செலுத்த தயாராக இல்லை என்றால் கற்றல் சாத்தியமில்லை கவனம் என்பது ஒரு அம்சம் மட்டுமே ஆனால் பொதுவாக மன உறுதி உறுதியான தன்மை ஆர்வம் அணுகுமுறைகள் சுய கருத்து சுய செயல்திறன் பதட்டத்தை சமாளிக்கும் உத்திகள் உந்துதல் விடாமுயற்சி நம்பிக்கை போன்றவை அடிக்கடி குறிப்பிடப்படும் அறிவாற்றல் அல்லாத காரணிகள் ஆகும் இந்த சொற்கள் அனைத்தும் பல விஷயங்களைக் குறிக்க வெவ்வேறு நபர்களால் பயன்படுத்தப்படுகின்றன மன உறுதி உறுதியான தன்மை ஆர்வம் போன்ற இந்த சொற்கள் முற்றிலும் பரஸ்பரம் தவிர்க்கப்பட்டவை அல்ல அவர்கள் கையாளும் பகுதியில் இந்த சொற்கள் ஒன்றுடன் ஒன்று இருக்கலாம் ஆனால் அவை அனைத்தும் அறிவாற்றல் அல்லாத காரணிகள் மற்றும் இந்த காரணிகள் பல மனவுணர்வு களத்தில் என்று அழைக்கிறோம் இப்போது ஒரு மாறும் பன்மைத்துவ நகர்ப்புற தொழில்துறை சமுதாயத்தில் வளர்ந்து வரும் ஒரு நபரை பார்ப்போம் இந்தியாவில் அதுதான் நம்மிடம் உள்ளது இது மாறும் பன்மைத்துவ மற்றும் நகர்ப்புற தொழில்துறை சமூகம் வேகமாக மாறிவரும் சில சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறது சில வருட வித்தியாசம் இருந்தாலும் கூட உங்கள் மூத்த மாணவர்களை தந்தை அல்லது தாத்தா என்று குறிப்பிடத் தொடங்குகிறீர்கள் 3 4 ஆண்டுகள் கூட மக்கள் அனுபவிக்கும் அனுபவங்களுக்கு இடையில் நிறைய வித்தியாசங்களை ஏற்படுத்துகின்றன பெரியவர்களின் வயதுக்கு முந்தைய அனுபவங்களின் ஒரு பகுதியாக இல்லாத பலவிதமான அனுபவங்களை இளைஞர்கள் எதிர்கொள்ளும்போது என்ன நடக்கும் நீங்கள் பெற்றோர் மற்றும் குழந்தைகளைப் பற்றி பேசினால் மிகப் பெரிய வயது இடைவெளி உள்ளது பெற்றோர்கள் அவர்கள் தங்கள் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள விரும்பும் அதே வேளையில் குழந்தைகள் அனுபவிக்கும் எந்த அனுபவங்களையும் அனுபவிக்கவில்லை கடந்த கால வேறுபாடுகள் மற்றும் முரண்பாடுகளை சரிசெய்ய முயற்சிக்கும்போது பெரியவர்கள் குழப்பமடையக்கூடும் இத்தகைய குழப்பங்கள் இளைய தலைமுறையினருக்கு எளிதில் தெரிவிக்கப்படுகின்றன பெற்றோர் குழப்பமடையும்போது வெளிப்படையாக அந்த குழப்பங்கள் குழந்தைகளுக்கும் மாற்றப்படுகின்றன மேலும் இதுபோன்ற சூழ்நிலை ஆரோக்கியமான உளவியல் வளர்ச்சிக்கு உகந்ததல்ல எடுத்துக்காட்டாக இளைஞர்களின் மீதான செல்போனின் வலுவான மற்றும் பரவலான செல்வாக்கை எவ்வாறு கையாள்வது என்பது ஒரு பெற்றோராக எனக்குத் தெரியாமல் இருக்கலாம் அது ஆரோக்கியமானதல்ல என்று எனக்குத் தெரிந்திருக்கலாம் ஆனால் அதை எவ்வாறு கையாள்வது என்று எனக்குத் தெரியவில்லை எனவே இந்த சிக்கலை தீர்க்க மனவுணர்வு கல்வி முக்கிய பங்கு வகிக்கிறது அதாவது மாணவர்கள் வேகமாக மாறிவரும் சூழ்நிலைகளின் காரணமாக அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் முரண்பாடு ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் முரண்பாடான கல்விக்கும் இடையில் முரண்பாட்டை உருவாக்குகின்றன கொள்கையளவில் இந்த குறிப்பிட்ட முரண்பாட்டை தீர்க்க முடியும் தீர்க்கமான முடிவுக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது ஆனால் குறைந்தபட்சம் இது இந்த சிக்கலை தீர்க்க உதவுகிறது மனவுணர்வு களம் பொதுவாக உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளுடன் தொடர்புடையது இது நிகழ்வு பொருள் நடத்தை கொள்கை அல்லது சூழ்நிலைக்கு நேர்மறை அல்லது எதிர்மறை எதிர்வினை வடிவத்தில் காட்டப்படுகிறது நமது எதிர்வினைகள் பொதுவாக நேர்மறை அல்லது எதிர்மறை எதிர்வினை வடிவத்தில் காட்டப்படும் முதல் நிலை நேர்மறையானது அல்லது எதிர்மறையானது இப்போதே நரம்பியல் அறிவியலிலிருந்து மூளையைப் பற்றிய நமது அறிவு நேர்மறை அல்லது எதிர்மறையானது ஆகியவற்றுடன் தொடர்புடைய ஒரு அறிகுறி இருப்பதை தெளிவாகக் குறிக்கிறது மேலும் அதனுடன் தொடர்புடைய நேர்மறை மற்றும் எதிர்மறையின் அளவும் இருப்பதாகத் தெரிகிறது நேர்மறை அல்லது எதிர்மறை எதிர்வினை எவ்வளவு வலுவானது உணர்ச்சி உள்ளீடு வரும்போதெல்லாம் அது அப்போதே நடக்கும் என்று தெரிகிறது அது மூளையை உருவாக்கும் ஒரு பகுதியாக தெரிகிறது செய்தித்தாள்கள் அல்லது தொலைக்காட்சிகள் மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் நமக்கு முன்னால் நடைபெறும் தகவல்கள் அல்லது பொருள்கள் நடத்தைகள் கொள்கைகள் அல்லது சூழ்நிலைகள் மூலமாகவோ கூட நமது எதிர்வினைகள் நாம் அறிந்த நிகழ்வுகளுக்கு இருக்கலாம் எனவே எதற்கும் எல்லாவற்றிற்கும் நமது முதல் நிலை எதிர்வினை நேர்மறை அல்லது எதிர்மறையானது மற்றும் நேர்மறை மற்றும் எதிர்மறை எதிர்வினையுடன் தொடர்புடைய வலிமையின் அளவும் உள்ளது இது நரம்பியல் அறிவியல் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது மனவுணர்வு நடத்தைகள் மாறுபட்ட அளவிலான உணர்வுகளுடன் உள்ளன ஒன்று நேர்மறை மற்றும் எதிர்மறையானது மற்றும் முன்கணிப்புகளின் தனித்துவமான 'அணுகுமுறை' அல்லது 'தவிர்ப்பு' போன்றவற்றை பிரதிபலிக்கும் பிற உணர்வுகளாகவும் இருக்கலாம் நமது உணர்வுகளைப் பொறுத்து நீங்கள் குறிப்பிட்ட நிகழ்வு அல்லது ஒரு பொருளை அணுகலாம் அல்லது அதைத் தவிர்க்கலாம் இது போன்ற ஒரு சொற்பொழிவில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பவில்லை அல்லது இந்த விஷயத்தை நீங்கள் விரும்பவில்லை பல நபர்கள் இந்த விஷயங்களைத்தான் கொண்டுள்ளனர் ஒரு நல்ல மாணவனுக்கு கூட எல்லா பாடங்களுக்கும் சமமான விருப்பம் இருக்காது நல்ல அல்லது கெட்ட பாடங்கள் போன்று எதுவும் இல்லை அனைத்து பாடங்களும் சமமாக நல்லவை அல்லது சமமாக முக்கியத்துவமானது ஆனால் இன்னும் மாணவர்களுக்கு இந்த நேர்மறை மற்றும் எதிர்மறை உணர்வு மாணவர்களுக்குள்ளேயே இருக்கிறது ஆனால் பாடத்துடன் அல்ல அதாவது இந்த விஷயத்தை நான் விரும்பவில்லை என்றால் அதற்காக நான் நேரத்தை செலவிட விரும்பவில்லை அல்லது அதனுடன் எனது ஈடுபாட்டைக் குறைக்க முயற்சிக்கிறேன் சூழலுடன் தொடர்புகொள்வதில் ஒரு நபரின் கடந்த கால அனுபவம் மனவுணர்வு பதில்களின் தன்மை மற்றும் நோக்கத்தை வடிவமைக்கிறது வெளிப்படையாக நாம் நமது மரபணு ஒப்பனை மற்றும் பிறப்பிலிருந்து நாம் அனுபவித்து வரும் அனுபவங்களைப் பொறுத்து இருக்கிறோம் எனவே அந்த அளவிற்கு நமது மனவுணர்வு பதில்கள் நபருக்கு நபர் வேறுபடும் இது 'பியர்ஸ் அண்ட் கிரே' படி மனவுணர்வு களத்தின் ஒரு வகை விளக்கமாகும் ஒருவர் அறிந்திருக்க வேண்டிய சில சொற்கள் உள்ளன நாம் அதை மனவுணர்வு களம் என்று அழைக்கிறோம் மனவுணர்வு என்பது என்ன இது எதாவது ஒரு வகை அல்லது சுற்றுச்சூழல் சூழ்நிலைகளை நோக்கிய நேர்மறை அல்லது எதிர்மறை உணர்வின் அளவு இது உணர்ச்சி எதிர்வினை அல்லது மதிப்பீட்டு நடத்தை ஆகியவற்றைக் கவனிக்கக்கூடியவாறு வெளிப்படுத்தப்படுகிறது மாணவர்களால் காட்டப்படும் உணர்ச்சி எதிர்வினை அல்லது மதிப்பீட்டு நடத்தை மூலம் ஆசிரியர் மாணவர்களின் உணர்வினைக் கவனிக்க முடியும் உணர்வு என்பது நேர்மறை அல்லது எதிர்மறை உணர்வின் அளவு போன்ற எதோ ஒரு வகை ஆகும் இரண்டு வார்த்தைகள் உள்ளன எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள் என்று நான் நம்புகிறேன் சில நேரங்களில் தெரிந்தே அல்லது முழுமையாக அறியாமல் அவை அணுகுமுறை மற்றும் மதிப்பு அணுகுமுறைகள் என்பது பெரும்பாலும் குறிப்பிட்ட பொருள்கள் யோசனைகள் அல்லது செயல்களுக்கு எதிராகவோ அல்லது ஆதரவாகவோ ஆராயப்படாத விருப்பங்கள் அல்லது மனநிலைகள் அவை பொதுவாக நடத்தையை பாதிக்கும் பொதுவான உணர்வின் எடுத்துக்காட்டாக செயல்படுகின்றன எனவே எல்லோருக்கும் அணுகுமுறைகள் உள்ளன அணுகுமுறைகள் மிகவும் நேர்மறையான அல்லது எதிர்மறையான வழியில் எடுக்கப்பட வேண்டியதில்லை இது அடிப்படையில் ஆராயப்படாத விருப்பங்களாகும் ஒருவருக்கு ஆற்றல் அல்லது நேரம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு வகை விருப்பங்களையும்அல்லது மனநிலையையும் ஆராய போதுமான நேரம் இல்லாமல் இருக்கலாம் இது நான் எதிர்வினையாற்றிய ஒன்று நான் விரும்புகிறேன் அல்லது விரும்பவில்லை அதன் அடிப்படையில் நான் நடந்துகொள்கிறேன் அதேசமயம் மதிப்புகள் என்பது குறிப்பிட்ட பொருள்கள் யோசனைகள் மற்றும் செயல்களுக்கு ஆதரவாக அல்லது எதிராக சோதிக்கப்பட்ட நுண்ணறிவு மனநிலை ஆகும் அதாவது இந்த நுண்ணறிவுகளை நாங்கள் சோதித்தோம் பின்னர் எதையாவது முறையாக ஆராய்வதன் அடிப்படையில் முடிவுகளுக்கு வந்தோம் இந்த விஷயங்கள் வீட்டிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அல்லது மக்கள் மற்றும் சூழ்நிலைகளுடனான நமது சொந்த ஆய்வுகளின் மூலமாக வந்திருக்கலாம் மதிப்பு என்பது ஒரு நபர் முக்கியமானதாகக் கருதும் ஒன்று நாம் ஏன் அதை முக்கியமாக கருதுகிறோம் யாராவது எதையாவது மதிக்கும்போது அவர் குறிக்கோள்கள் மற்றும் நோக்கங்களின் அடிப்படையில் அதற்கு தகுதியானவர் எடுத்துக்காட்டாக A மற்றும் B இன் குறிக்கோள்கள் மிகவும் வித்தியாசமாக இருக்கலாம் ஏ மதிப்புகள் என்ன என்பது வேறுபட்டிருக்கலாம் எனவே மதிப்புகள் இரண்டு வெவ்வேறு நபர்களிடையே வேறுபடலாம் உதாரணமாக மதிப்புகள் மகிழ்ந்திருத்தல் பாதுகாத்தல் மதித்தல் ஆதரித்தல் நான் எப்படியாவது இவற்றை அவசியமான ஒரு அணுகுமுறையாக ஊக்கப்படுத்தாமல் ஆனால் நான் அதை ஒரு மதிப்பாகப் பெற்றால் அது என் நடத்தையில் ஒரு நிலையான முறையில் பிரதிபலிக்கிறது மனவுணர்வு களத்தைப் பற்றி மேலும் தெரிந்துகொள்ள ஒருவர் உண்மையில் புரிந்து கொள்ள வேண்டிய மூன்று சொற்கள் இவை மூன்று களங்களில் உள்ள அனைத்து செயல்பாடுகளும் மூன்று நிலை செயல்முறைகளை உள்ளடக்கியது ஒன்று உணர்ச்சி உள்ளீடு பயன்படுத்தினர் நமக்கு ஆறு அறிவாற்றல் நிலைகள் உள்ளன அதேபோல் மனவுணர்வு களத்தின் பியர்ஸ் கிரே வகைபிரித்தல் ஆறு மனவுணர்வு நிலைகளை அடையாளம் காட்டுகிறது மனவுணர்வு களத்திற்கும் அறிவாற்றல் களத்திற்கும் உள்ள முக்கிய வேறுபாடு நிச்சயமாக நாம் பல்வேறு வகையான செயல்முறைகளைப் பார்க்கிறோம் ஆனால் அறிவாற்றல் நிலைகள் மற்றும் மனவுணர்வு நிலைகளுக்கு இடையில் ஒரு தொடர்பை நிறுவ முயற்சிக்கிறோம் மற்றொரு அனுமானம் என்னவென்றால் நாம் மனவுணர்வு நிலைகளில் உயர் நிலை மற்றும் உயர்ந்த நிலைக்கு செல்லும்போது அதனுடன் உயர் மற்றும் உயர் அறிவாற்றல் செயல்பாடுகள் தொடர்புடையவையாக உள்ளன இது ஒரு அனுமானமாகும் குறைந்தபட்சம் இப்போது வரை இது பல நடவடிக்கைகளுக்கு நல்லது என்று தெரிகிறது அறிவாற்றல் களத்தில் ஆறு நிலைகளை மனவுணர்வு களத்தின் பியர்ஸ் கிரே வகைபிரித்தல் அடையாளம் காட்டுகிறது அதாவது நினைவில் கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் அப்ளை மனவுணர்வு நீதிபதி மற்றும் மனவுணர்வு உருவாக்கம் பற்றி பேசுகிறோம் ஒவ்வொரு நிலைக்கும் இரண்டு மூன்று துணை செயல்முறைகளை அடையாளம் காண்கிறோம் ஏனெனில் அறிவாற்றல் நிலைகளின் விஷயத்திலும் ஒவ்வொரு பிரிவின் கீழும் நாம் சில துணை செயல்முறைகளை அடையாளம் கண்டுள்ளோம் அதே வழியில் ஒவ்வொரு செயல்முறையையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக புரிந்து கொள்ள துணை செயல்முறைகள் உள்ளன நாம் துணை செயல்முறையை மிக விரிவாகப் பார்க்க மாட்டோம் ஆனால் ஆறு மனவுணர்வு நிலைகளில் ஒவ்வொன்றிலும் துணை செயலாக்கங்கள் உள்ளன என்பதை நீங்கள் கவனிக்க விரும்புகிறோம் இவை ஒவ்வொன்றையும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு பார்ப்போம் மனவுணர்வு களத்தை பிரதானமாகக் கொண்டுவருவதன் நோக்கம் ஆசிரியர்களை அதன் பங்கிற்கு உணர்த்துவதாகும் உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனல் என்பதை விட நீங்கள் இன்னும் சிறிது நேரம் கூடுதலாக செலவிட வேண்டும் உணருதல் சில காரணங்களால் ஒரு மாணவர் எதையாவது கேட்பதில் ஆர்வம் காட்டவில்லை என்றால் அவர் முதல் நிலையை கூட கடக்கவில்லை உணர்ந்துகொள்வது மற்றவர்களின் கருத்தை கேட்பதை உள்ளடக்குகிறது ஒரு உதாரணம் எடுத்துக் கொள்ளுங்கள் மரபியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத்தில் உள்ள நெறிமுறை சிக்கல்கள் மற்றும் பல இந்த செயல் வினைச்சொற்களில் சில பல மனவுணர்வு நிலைகளில் பொதுவானதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இரண்டாவது சொல் எதிர்வினை முதல் விஷயம் நீங்கள் கேட்கத் தயாராக இருக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் கேட்கத் தயாராக மட்டும் இல்லை ஆனால் நீங்கள் உண்மையில் கேட்கிறீர்கள் என்றால் நீங்கள் எதிர்வினையாற்ற தயாராக இருக்கிறீர்கள் சில நேரங்களில் நான் எதையாவது கேட்கிறேன் ஆனால் அதைத் தொடரவோ அல்லது மேலும் எதையும் செய்யவோ எனக்கு விருப்பமில்லை ஆம் நான் யாரையாவது கேட்டிருக்கிறேன் நான் நினைவில் வைத்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது முடிவடைகிறது அதற்கான அடுத்த நிலை எதிர்வினை உதாரணத்திற்கு மரபியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத்தில் உள்ள நெறிமுறை சிக்கல்களுக்கு மாணவர் தனது கடந்த கால மற்றும் தற்போதைய எதிர்வினைகளின் தன்மையைப் பற்றி விவாதித்தால் இதன் பொருள் என்னவென்றால் அவர் அதைப் பற்றி என்ன நினைத்தாரோ அதைப் பற்றி விவாதிக்க அவர் தயாராக இருக்கிறார் விவாதிக்கத் மட்டும் தயாராக இல்லை ஆனால் அவர் உண்மையில் இதைப் பற்றி விவாதிக்கிறார் இதன் மற்றொரு மாறுபாடு என்னவென்றால் ஒரு மாணவர் மரபியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத்தில் உள்ள நெறிமுறை சிக்கல்களுக்கு அதே வழியில் தொடர்ந்து செயல்பட வேண்டுமா இல்லையா என்பதை வகுப்பு தோழர்களுடன் விவாதித்தால் இதன் மூலம் மாணவர் மற்றொரு படி மேலே செல்கிறார் மாணவர் ஒரு படி மேலே செல்ல தயாராக இருக்கிறார் அவர் அதே வழியில் தொடர்ந்து செயல்படுகிறாரா என்று விவாதிக்கிறார் மற்றொரு நிலை மரபியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத்தில் நெறிமுறை சிக்கல்களைத் தீர்ப்பதில் குழு உறுப்பினர்களுக்கு உதவ மாணவர் தயாராக இருக்கும்போது இன்னும் ஒரு படி மேலே போகிறது இது முன்னோக்கி அதிகரிக்கும் மற்றொரு படியாகும் அதாவது இது தான் நடந்து கொள்ள வேண்டிய வழி என்றும் வேறு எதுவும் முட்டாள்தனம் என்றும் நீங்கள் கூறவில்லை வெளிப்படையாக மரபியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத்தில் நெறிமுறை சிக்கல்களைத் தீர்க்க நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ முடியாது எனவே இதில் மூன்று நிலை எதிர்வினைகள் உள்ளன இது மற்றொரு அதிகரிக்கும் படியாகும் இது மற்றும் சில செயல் வினைச்சொற்கள் பொதுவானது பதில் உதவி ஆதரவு இணங்க உறுதி விவாதிக்க வாழ்த்து மற்றும் பல மூன்றாவது நிலை "இணக்கம்" நீங்கள் ஒரு படி மேலே செல்கிறீர்கள் ஒரு நெறிமுறைக் கண்ணோட்டத்தில் மரபணு பரிசோதனையைப் பயன்படுத்துவது குறித்து அவர் அல்லது அவள் எடுத்த நிலையை நியாயப்படுத்துங்கள் முன்னதாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளவும் விவாதிக்கவும் தயாராக இருந்தீர்கள் மேலும் ஒரு நெறிமுறை கண்ணோட்டத்தில் குறிப்பிட்ட நிலை ஏன் பொருத்தமானது என்பதை நியாயப்படுத்த முயற்சிக்கிறோம் மேலும் மற்றொரு அடுத்த நிலை என்பது மரபியல் மற்றும் உயிரி தொழில் நுட்பத்தில் நெறிமுறை சிக்கல்களைத் தீர்க்கும்போது நெறிமுறைத் தரங்களைப் பயன்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டைக் காண்பிப்பதாகும் பயன்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை நீங்கள் காண்பிக்கிறீர்கள்அதாவது நான் ஆய்வகத்தில் என்ன செய்தாலும் அல்லது எந்த வகையான பிரச்சினைகளையும் நான் தீர்க்க முயற்சிக்கும் போதும்அந்த நெறிமுறைத் தரங்களைப் பயன்படுத்துவதற்கும் தற்போது நடைமுறையில் உள்ள நெறிமுறைத் தரங்களுக்கு இணங்குவதற்கும் நான் அர்ப்பணிப்பைக் காட்டுகிறேன் எனவே இங்கே சில செயல் வினைச்சொற்கள் அதாவது நிறைவடைந்துள்ளன நிரூபிக்கின்றன வேறுபடுத்துகின்றன விளக்குகின்றன பின்பற்றுகின்றன உருவாக்குகின்றன தொடங்குகின்றன மற்றும் பல சரிபார்ப்பு நான் சில தரத்தை பின்பற்றலாம் ஏனெனில் அது பின்பற்றப்பட வேண்டும் ஆனால் அந்த நெறிமுறை தரத்தில் உள்ள அனைத்து விதிகளையும் நான் முழுமையாக நம்பவில்லை அடுத்த கட்டத்தில் ஒரு நெறிமுறைக் கண்ணோட்டத்தில் தற்போதைய மரபணு பரிசோதனையில் உங்கள் தற்போதைய நிலைப்பாடுகளை ஏன் பராமரிக்க திருத்த அல்லது நிராகரிக்க விரும்புகிறீர்கள் என்பதை விளக்கி இரண்டு பக்கம் எழுதுகிறீர்கள் இந்த தற்போதைய தரத்தை பராமரிக்க ஒருவர் தயாராக இருந்தால் அல்லது திருத்த அல்லது நிராகரிக்கவும் அதற்கான காரணங்களை நீங்கள் வழங்குகிறீர்கள் என்றால் அதாவது நாங்கள் செய்யும் தரவு அல்லது அனுமானங்களின் அடிப்படையில் நீங்கள் மிக விரிவாக விளக்குகிறீர்கள் நீங்கள் சரிபார்ப்பு செயல்முறைக்கு செல்கிறீர்கள் இது தொடர்பான மற்றொரு செயல்பாடு நெறிமுறைத் தரங்களைக் கடைப்பிடிப்பது மற்றும் மரபணு மற்றும் உயிரி தொழில்நுட்பம் தொடர்பான பிரச்சினைகளைப் பற்றி விவாதிப்பது அதாவது நீங்கள் நெறிமுறை தரங்களை கடைபிடிக்க தயாராக இருக்கிறீர்கள் நீங்கள் விவாதிக்கும்போது நீங்கள் இப்போது நெறிமுறைத் தரங்களைப் பொறுத்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளீர்கள் அதைப் பாதுகாத்து அந்த சூழலில் வாதிடுகிறீர்கள் இவை சில செயல் வினைச்சொற்கள் விளக்கவும் பின்பற்றவும் நியாயப்படுத்தவும் முன்மொழியவும் படிக்கவும் அறிக்கை செய்யவும் மற்றும் பல மனவுணர்வு நீதிபதி குறிப்பாக உயிரி தொழில்நுட்பத்தில் நெறிமுறை சிக்கல்கள் குறித்து வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு நிலைப்பாடுகளை எடுக்கிறார்கள் விலங்கு பிரியர்களே விலங்கு உரிமைகளைப் பாதுகாக்கும் ஒரு சமூகம் உள்ளது உண்மையில் உயிரியலில் சோதனைகளைச் செய்யும் விஞ்ஞானிகள் மற்றும் பொது மக்களாக இருக்கலாம் அனைவருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கலாம் இந்த நெறிமுறை சிக்கல்களில் மக்கள் மறைமுகமாக அல்லது வெளிப்படையாக பல நிலைப்பாடுகளை எடுத்துள்ளனர் வெவ்வேறு குழுக்களால் மரபியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் குறித்த நெறிமுறை சிக்கல்களில் எடுக்கப்பட்ட பல நிலைப்பாடுகளின் அடிப்படையில் அவற்றை எவ்வாறு ஒப்பிட்டுப் பார்க்க விரும்புகிறீர்கள் நீங்கள் எப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறீர்கள் அதாவது நெறிமுறை சிக்கல்களை ஒருவர் தீர்மானிக்கக்கூடிய சில வரையறைகளை நீங்கள் உருவாக்கி வருகிறீர்கள் முதலில் தீர்ப்பளிப்பது என்பது வரையறைகளை அடையாளம் காண்பது மற்றும் அந்த வரையறைகளைப் பயன்படுத்துதல் ஆகியவை அடங்கும் மொழியானது அறிவாற்றல் களத்தின் மதிப்பீட்டு செயல்முறையை ஒத்ததாக மாறத் தொடங்குவதை இப்போது நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் வரையறைகளை உருவாக்க வேண்டும் மற்றும் அந்த வரையறைகளைப் பயன்படுத்த தயாராக இருக்க வேண்டும் அவை மனவுணர்வு நீதிபதியுடன் தொடர்புடைய இரண்டு நடவடிக்கைகள் செயல் வினைச் சொற்களான கடைபிடிக்கின்றன மாற்றுகின்றன ஏற்பாடு செய்கின்றன ஒன்றிணைக்கின்றன உருவாக்குகின்றன நிறைவு செய்கின்றன பாதுகாக்கின்றன மற்றும் பல கொடுக்கப்பட்ட வாக்கியம் ஒரு உதாரணம் மட்டுமே நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் எனவே ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தைப் பொறுத்து மனவுணர்வு நீதிபதி தொடர்பான செயல்பாட்டை எழுத இந்த செயல் வினைச்சொற்களில் ஒன்றை பயன்படுத்தலாம் இந்த எடுத்துக்காட்டுகளை உருவாக்குவதற்கான அடிப்படையாக ஒரு உயிரியல் திட்டத்தை இங்கே பயன்படுத்துகிறோம் அடுத்த நிலை மனவுணர்வு உருவாக்கம் இது நடைமுறையில் அறிவாற்றல் உருவாக்கத்துடன் ஒத்துப்போகிறது சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அனுமானங்களால் ஆதரிக்கப்படும் மரபியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் குறித்த தனது சொந்த நெறிமுறை தரத்தை முன்வைக்க முயற்சிக்கும் ஒரு அறிக்கையைத் தயாரிக்கவும் நான் இப்போது ஒரு நெறிமுறை தரத்தை உருவாக்கி முன்மொழியும் மிக உயர்ந்த கட்டத்திற்கு செல்கிறேன் இது தன்னிச்சையானது அல்ல ஆனால் கிடைக்கக்கூடிய தரவின் சில அனுமானங்களை அடிப்படையாகக் கொண்டது செயல் வினைச்சொற்களாவது செயல்படுதல் உருவாக்குதல் செல்வாக்கு செலுத்துதல் மாற்றியமைத்தல் மற்றும் நிகழ்த்துதல் மற்றும் பல மனவுணர்வு களத்தின் ஆறு மனவுணர்வு நிலைகள் இவை இலக்குகள் அறிவாற்றல் களத்தைப் பொறுத்தவரை எங்களுக்கு அறிவாற்றல் செயல்முறைகள் மற்றும் அறிவு வகைகள் இருந்தன இதேபோல் இங்கே நாம் பயனுள்ள குறிக்கோள்களையும் மனவுணர்வு நிலைகளையும் கொண்டிருக்கிறோம் இந்த குறிக்கோள்கள் நடத்தை குறிக்கோள்கள் நடைமுறை இலக்குகள் அல்லது மாற்று குறிக்கோள்கள் ஆகும் நடத்தை குறிக்கோள்கள் சக மாணவர்கள் ஆசிரியர் மற்றும் நிறுவனங்கள் உள்ளிட்ட மற்றவர்களின் உரிமைகள் உணர்வுகள் மற்றும் சொத்து தொடர்பான அணுகுமுறைகள் மற்றும் மதிப்புகள் இதில் நீங்கள் நடத்தை குறிக்கோள்கள் அணுகுமுறைகள் மற்றும் மதிப்புகள் பற்றி பேசுகிறீர்கள் உங்கள் ஆசிரியரிடம் உங்களுக்கு என்ன அணுகுமுறை இருக்கிறது உங்கள் மாணவர்களிடம் நீங்கள் என்ன அணுகுமுறை கொண்டிருக்கிறீர்கள் அல்லது ஆசிரியருடன் தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் எதை மதிக்கிறீர்கள் இவை நடத்தை குறிக்கோள்கள் நடைமுறை குறிக்கோள்கள் என்பது முக்கியமாக செயல் விளக்கமளிப்பதில் தொடர்புடைய அணுகுமுறைகள் மற்றும் மதிப்புகள்அதாவது விமர்சன சிந்தனைக்கு மரியாதை அளிப்பதுபோன்றது விமர்சன சிந்தனை என்பது ஒரு செயல்முறை அல்லது நோக்க சிந்தனை என்பது ஒரு செயல்முறை தருக்க பகுப்பாய்வு ஆகியவற்றிற்கான மரியாதையை நிரூபிப்பதில் முக்கியமாக உங்கள் அணுகுமுறைகள் மற்றும் மதிப்புகள் ஆகும் உதாரணமாக ஆதாரங்களைப் பொறுத்தவரை நீங்கள் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறீர்கள் இதுவே சான்று என்று யாராவது சொன்னால் உங்களிடம் அந்த நடைமுறை இலக்கு இல்லையென்றால் உங்களிடம் உள்ள ஆதாரங்களைப் பற்றி எனக்கு கவலையில்லை என்று சொல்வதை நீங்கள் நிராகரிக்கலாம் இதன் பொருள் உங்களிடம் சரியான வகையான அணுகுமுறை அல்லது ஆதாரங்கள் குறித்த மதிப்பு இல்லை மாற்று குறிக்கோள்கள் என்பது பொருளாதார சமூக அரசியல் நெறிமுறை மற்றும் அழகியல் கேள்விகள் மற்றும் ஒரு பன்மைத்துவ சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் போன்ற பெரிய பிரச்சினைகள் தொடர்பான அணுகுமுறைகள் மற்றும் மதிப்புகள் ஆகும் ஒரு சமூகத்தில் ஒருவரிடமிருந்து வேறுபட்ட ஒரு குழுவின் நெறிமுறை மதிப்புகளை நீங்கள் மதிக்கிறீர்களா குறிப்பாக இந்தியாவில் நம்மைப் போன்ற ஒரு பன்மைத்துவ சமுதாயத்தில் பொருளாதார சமூக அரசியல் தொடர்பான மதிப்புகள் உங்களிடம் உள்ளதா சுற்றுச்சூழல் நெறிமுறை மற்றும் அழகுணர்ச்சி சார்ந்த கேள்விகளைக் கூட நீங்கள் கூறலாம் இந்த சூழலில் ஆசிரியரின் பங்கு என்ன இப்போது நாங்கள் மனப்பான்மை மற்றும் மதிப்புகள் என்ற சொற்களைப் பயன்படுத்துகிறோம் என்பதை நீங்கள் எல்லா நேரங்களிலும் பார்க்க முடியும் உங்களுடைய மதிப்பு அல்லது அணுகுமுறை உங்களிடம் இருப்பதாகவும் என்னுடையது என்னிடமும் உள்ளது ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட சொல்ல வேண்டுமா வெளிப்படையாக இரண்டு நபர்களுக்கு வெவ்வேறு மதிப்புகள் மற்றும் அணுகுமுறைகள் இருக்கும் எனவே ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும் ஒரு வழி சர்ச்சையைத் தவிர்க்க முயற்சிப்பது அதாவது இரண்டு வெவ்வேறு அணுகுமுறைகள் அல்லது இரண்டு வெவ்வேறு மதிப்புகளுக்கு இடையிலான வேறுபாடு போன்ற சர்ச்சை சம்பந்தப்பட்ட கேள்விக்கு செல்ல வேண்டாம் அல்லது பக்கச்சார்பற்ற அல்லது நடுநிலை வகிக்க முயற்சி செய்யுங்கள் அதாவது நான் ஒரு பார்வையாளர் நான் எனது கருத்தை வெளிப்படுத்தப் போவதில்லை என்பது போன்று மற்ற வழியாக மாணவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதிப்புகளை ஏற்படுத்த முயற்சிக்கவும் யாருக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கது எனக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அல்லது பொது மக்கள் சொல்வதையா இப்போது மற்றொன்று என்னவெனில் முக்கியமானதாகக் கருதப்படும் விஷயங்கள் உள்ளன எனவே எனது மாணவர்களிடையே அந்த மதிப்புகளை வளர்க்க முயற்சிக்கிறேன் இது இவற்றில் ஏதேனும் ஒன்றாகும் பக்கச்சார்பற்றதாக இருங்கள் சர்ச்சையைத் தவிர்க்கவும் அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதிப்புகளின் தொகுப்பை ஏற்படுத்தவும் இது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கலாம் ஆனால் வேறுபட்ட சமூக பின்னணியில் இருந்து வரும் மாணவர்களுக்கு இது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம் ஆசிரியருக்கான பரிந்துரை ஆசிரியர் ஒரு பாதுகாக்கக்கூடிய பாகுபாட்டின் பங்கை எடுக்க வேண்டும் இது கலாச்சார ரீதியாக பன்மைத்துவ மற்றும் ஜனநாயக நோக்குடைய சமூகத்தில் ஆசிரியர்களுக்கு பொருத்தமானது பாதுகாக்கக்கூடிய பாரபட்சம் என்றால் என்ன ஒரு ஆசிரியராக நான் எனது காரணங்களை விளக்குகிறேன் நான் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறேன் ஆனால் என் காரணமாக எல்லோரும் ஒரே நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பது அர்த்தமல்ல எனது காரணங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுக்கலாம் ஆனால் அப்படி அவசியமில்லை மாணவர்கள் பல்வேறு வகையான மதங்கள் சமூகம் சமூக பின்னணியிலிருந்து வருகிறார்கள் எனவே ஆசிரியரின் அணுகுமுறையானது மதிப்புகள் கற்பிக்கப்படவில்லை ஆனால் அவை விமர்சன ரீதியாக ஆராயப்படுகின்றன என்றவாறு இருக்க வேண்டும் ஒரு ஆசிரியரின் பங்கு மதிப்புகளின் முக்கியமான தேர்வுகளை எளிதாக்குவது மட்டுமே ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிலையை எடுக்கவில்லை ஆனால் நான் எனது நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்கிறேன் நான் அதைப் பாதுகாக்கிறேன் அதை என் நிலைப்பாடாக முன்வைக்கிறேன் எனவே இதுவே ஆசிரியருக்கு பரிந்துரைக்கப்பட்ட பங்கு ஒரு நடைமுறையாக நமக்குத் தெரிந்த பாடங்களில் ஒன்றிலிருந்து ஒரு சிக்கலில் உதாரணங்களைக் கொடுங்கள் சில பாடங்களில் நீங்கள் அனைத்து மனவுணர்வு நிலைகளையும் நிவர்த்தி செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் படிப்பைப் பொறுத்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மனவுணர்வு நிலைகளில் மனவுணர்வு விளைவுகளின் சில எடுத்துக்காட்டுகளைக் கொடுங்கள் அடுத்த யூனிட்டில் ப்ளூம்ஸ் வகைபிரிப்பின் தன்மை மற்றும் முக்கியத்துவத்தைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம்